பொறியியல் கணிதம் பற்றிய முதல் விரிவுரைக்கு வரவேற்கிறோம் நான் கணிதத் துறையைச் சேர்ந்த ஜிதேந்திர குமார் இன்று நாம் மாறி ஒரு வேறுபட்ட நுண்கணிதம் இருந்து ரோல்ஸ் தேற்றம் விவாதிக்க வேண்டும் எனவே இந்த தலைப்புகளை நாம் இன்று உள்ளடக்குவோம் எனவே ரோலின் தேற்றத்தில் தொடங்கி அது மிகவும் அடிப்படை தேற்றம் என்பதால் நாம் விவரம் ஆதாரம் மூலம் செல்ல வேண்டும் ஏனெனில் இந்த மற்ற விரிவுரைகள் பின்னர் பல்வேறு பிற முடிவுகளுக்கும் சில உதாரணங்களுக்கும் பயன்படுத்தப்படும் எனவே ரோலின் தேற்றம் என்றால் என்ன எனவே ஒற்றை மாறியின் ஒரு செயல்பாடு f மூடிய இடைவெளி a b யில் கன்டினியூவெஸ் ஆகவும் மற்றும் திறந்த இடைவெளி a b யில் டிஃபிரன்ஸ்யபில் ஆகவும் இருந்தால் ரோலின் தேற்றம் மேலும் ஒரு நிலையில் செயல்பாடு மதிப்பு புள்ளியில் செயல்பாடு மதிப்பு க்கு சமம் என்று கூறும் ஒரு நிலை உள்ளது எனவே இரண்டு முடிவு புள்ளிகள் செயல்பாடு அதே மதிப்பை எடுத்து வருகிறது அப்படியானால் திறந்த இடைவெளி a b யில் ஒரு எண் 'c' இருப்பதாக தேற்றம் கூறுகிறது அதாவது c 0 அதாவது தொடுகோடு சரிவு 0 இருக்கும் ஒரு புள்ளி c இருக்கும் எனவே நாம் வடிவியல் விளக்கம் மூலம் சென்றால் எனவே இந்த செயல்பாடு x−அச்சு மற்றும் y−அச்சில் திட்டமிடப்பட்டது என்று கருதுவோம் எனவே இந்தப் புள்ளி 'a' யில் செயல்பாட்டின் மதிப்பு இங்கே இருப்பது போல அதே மதிப்பை செயல்பாடு புள்ளி 'b' யில் எடுத்துக்கொள்கிறது எனவே தொடுகோடு சரிவு 0 என்பது எக்ஸ்− அச்சுக்கு இணையாகும் எனவே இங்கு நாம் தெளிவாக காண்பது என்னவென்றால் இந்த 'a' க்குஅடுத்து இந்த ஒரு புள்ளியில் தொடுகோடு x அச்சுக்கு இணைகிறது குறிப்பாக இந்தச் சூழலில் எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் தொடுகோடு x அச்சுக்கு இணையத்தை காணமுடிகிறது ஆனால் தேற்றம் சொல்வது குறைந்தது ஒரு புள்ளியிலாவது தொடுகோடு x அச்சுக்கு இணையாகும் என்று எனவே அப்படிப் பார்க்கும்போது எளிமையான நிருபணத்தை நாம் படிப்படியாக பெறலாம் எனவே இங்கு செயல்பாடு அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மதிப்புகளை பெறுவதால் நாம் உயர்ந்த மதிப்பை பெரிய M என்றும் குறைந்த மதிப்பை சிறிய m என்றும் மூடிய இடைவெளி a b யில் குறிப்பிடலாம் இது அதிமதிப்பு தேற்றம் மூலம் உத்திரவாதப்படுகிறது ஏனெனில் செயல்பாடு மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியாக உள்ளது ஆகவே இந்த இடைவெளியில் எங்கோ ஒரு புள்ளியில் உயர்ந்த மற்றும் குறைந்த மதிப்பை அடைகிறது எனவே இப்போது குறிப்பிட்ட சூழலாக கேஸ் I ஐ M m என எடுத்து கொள்வோம் ஆகவே உயர்ந்த மதிப்பும் குறைந்த மதிப்பும் சமமாக செயல்பாடு எடுத்துக்கொள்வதால் செயல்பாட்டின் மதிப்பில் மாற்றமில்லை அதனால் குறைந்த மதிப்பும் உயர்ந்த மதிப்பும் சமம் எனவே அடிப்படையாக நாம் f m M என குறைக்க நினைத்தால் அது மாறிலி செயல்பாடாக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட உயர்ந்த மதிப்பும் குறைந்த மதிப்பும் சமமாகும் சூழலில் f ஒரு மாறிலியாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு புள்ளியில் அதன் டெரிவேட்டிவ் எடுத்தாலும் அது '0' வை கொடுக்கும் எனவே M m என்ற கேசில் தேற்றம் நிரூபணம் ஆகிறது அதாவது செயல்பாட்டின் உயர்ந்த மதிப்பு குறைந்த மதிப்பிற்கு சமமாகும் அடுத்து கேஸ் II ல் செயல்பாட்டின் உயர்ந்த மதிப்பும் குறைந்த மதிப்பெண் சமம் இல்லை எனக் கொள்வோம் எனவே இந்த கேசில் நாம் அதனுள் 3 கேஸ்களை எடுத்துக்கொள்வோம் முதலில் நாம் இச்சூழலில் செயல்பாட்டின் உயர்ந்த மதிப்பு a மற்றும் b ல் செயல்பாட்டின் மதிப்புகளில் இருந்து வேறுபட்டதாக கொள்வோம் தேற்றத்தின் யூகப்படி a மற்றும் b ல் செயல்பாட்டின் மதிப்பும் சமமாகும் இங்கு நாம் செயல்பாட்டின் உயர்ந்த மதிப்பு a மற்றும் b ல் செயல்பாட்டின் மதிப்புகளில் இருந்து வேறுபட்டது எனக் கொள்வோம் 2 வது கேசில் செயல்பாட்டின் குறைந்த மதிப்பு a மற்றும் b ல் செயல்பாட்டின் மதிப்புகளில் இருந்து மாறுபட்டது மேலும் 3 வது கேசில் சில செயல்பாடுகளுக்கு இரண்டுமே மாறுபட்டது எனவே இந்த கேசில் லோக்கல் மேக்ஸிமம் ம் லோக்கல் மினிமம் a மற்றும் b ல் சமமாக உள்ள செயல்பாட்டின் மதிப்புக்கு மாறுபட்டதாகும் எனவே இந்த கேசில் இரண்டும் வேறு வேறு ஆகும் ஆகவே ஒவ்வொரு சூழலிலும் உயர்ந்த மதிப்பு பெரிய M என்பது a மற்றும் b ல் செயல்பாட்டின் சமமான மதிப்பிற்கு மாறுபட்டதாகும் அப்படி இல்லாவிட்டால் குறைந்த மதிப்பு சிறிய m மாறுபட்டதாகும் இதில் ஏதோ ஒன்று சரியாகும் ஏனெனில் M ம் m ம் வித்தியாசமானவை எனவே நாம் செயல்பாடு M மதிப்பை c என்ற புள்ளியில் எடுத்துக்கொள்வோம் ஆகவே f M ல் செயல்பாடு உயர்ந்த மதிப்பை புள்ளி c ல் எடுத்துக்கொள்கிறது அதனால் இந்த f லோக்கல் மேக்ஸிமம் ஆனால் fc Δx f ஐ fc Δx எனக்கொள்வோம் எனவே c Δx என்ற புள்ளி c ஐயும் Δx என்பது 0 வையும் நெருங்கும் எனவே இந்த கேசில் f தான் செயல்பாட்டின் உயர்ந்த மதிப்பு எனில் fc Δx உடன் உள்ள வித்தியாசம் எனவே fc Δx என்பது f ஐ விட சின்னதாகும் ஏனென்றால் f தான் லோக்கல் மேக்ஸிமம் எனவே இந்த கேசில் கண்டிப்பாக இங்கு இப்படி ஒரு Δx இருக்கும் ஏனென்றால் f தான் உயர்ந்த மதிப்பு fc Δx f என்பது ≤ 0 ஆக இருக்கும் Δx என்பது பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் இப்போ நான் இதை Δx ஆல் வகுத்தால் முதல் கேசில் Δx பாசிட்டிவ் எனில் எக்ஸ்பிரஷனின் குறி மாறாது மேலும் இது ≤ 0 ஆக இருக்கும் Δx குறி பாசிட்டிவானால் மற்றொரு கையில் நான் Δx ஐ நெகட்டிவ் எண்ணாக எடுத்து கொண்டால் எக்ஸ்பிரஷனின் குறி மாறும் மேலும் fc Δx f ஐ Δx ஆல் வகுத்தால் ≥ 0 ஆகும் இப்போ நான் முதல் கேசை எடுத்துக் கொள்கிறேன் இங்கு Δx பாசிட்டிவ் எனில் லிமிட் Δx 0 ஆக முனைகிறது ஆனால் எக்ஸ்பிரஷன் 0 ஆகும் ஆக இதை நீங்கள் உற்று நோக்கினால் இது வலது பக்க செயல்பாட்டின் வழித்தோன்றல் மற்றும் f வேறுபடக்கூடியதாக இருப்பதால் இதுதான் f இன் வழித்தோன்றல் எனவே இங்கு இன் வழித்தோன்றல் ≤ 0 ஆகும் ஏனெனில் இந்த அசமனி ≥ 0 எனவே இந்த f ' ≤ 0 கேசில் f ' 0 எனவே இந்த இரண்டில் நாம் f ' கண்டிப்பாக 0 வாக தான் இருக்க முடியும் என்ன முடிவு செய்கிறோம் ஏனென்றால் அது ≤ 0 ஆகவும் ≥ 0 ஆகவும் ஒரே சமயத்தில் இருக்க முடியாது எனவே இங்கே ஒரே வாய்ப்பு f ' ன் மதிப்பு 0 ஆகும் இவ்வாறு நாம் டெரிவேட்டிவ் பூஜ்யம் ஆகும்படி திறந்த இடைவெளியில் c எனும் புள்ளி இருக்கும் என்பதை உறுதி செய்கிறோம் இங்கு சில முக்கிய குறிப்புகள் உள்ளன எனவே ரோல்ஸ் தேற்றத்தின் கருதுகோள் போதுமானது ஆனால் கட்டாயத் தேவை அல்ல என்பது முடிவு அப்படின்னா என்ன அதாவது இந்த செயல்பாட்டில் ab ல் விடாத் தொடர்விணைப்புள்ளதுடன் மூன்றாவது நிபந்தனை f f வருகிறது இப்போ இந்த மூன்று நிபந்தனைகளையும் நிறைவு செய்தால் கண்டிப்பாக அங்கே ஒரு புள்ளி c ல் டெரிவேட்டிவ் பூஜ்யம் ஆகும் எனவே இந்த 3 நிபந்தனைகளும் போதுமானது என்றால் f'0 என்பது ஆகும் ஆனால் மாறாக f'0 என்றால் செயல்பாடு தொடர்ச்சியான வேறுபட்ட மற்றும் f f என்பது உறுதி இல்லை வேறு வார்த்தைகளில் கூறினால் இந்த 3 கருதுகோள்களையும் திருப்தி படுத்தினால் கண்டிப்பாக முடிவு உறுதி முடிவு என்றால் f'0 என்பது உத்திரவாதம் இல்லையெனில் சில நேரம் f'0 ஆகலாம் அல்லது ஆகாமல் இருக்கலாம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு காணலாம் fxx2 2x1 3x 2 1x2 அதனால் இந்த செயல்பாட்டில் தெளிவாக செயல்பாட்டின் மதிப்பு 1 ல் 1 என்பதை நாம் பார்க்கலாம் சரிபார்த்தது எனவே ரைட் லிமிட் f10 ல் f ன் மதிப்பு 1 எனவே லிமிட் Δx→0 மற்றும் f1Δx f அல்லது டெரிவேட்டிவ் எடுக்காமல் இப்போ லிமிட் மட்டும் கொள்வோம் Δx பாசிட்டிவ் எனக்கொண்டு f1Δx மற்றும் Δx→0 எனில் 1Δx என்பதை 3x 2 லிருந்து எடுப்போம் எனவே 3ம் xம் எனில் 1Δx என்பது ஆர்க்கிவ் மென்ட் மற்றும் மைனஸ் 2 என்பது 3 2 எனவே 13Δx மற்றும் Δx→0 என்க இது இப்போ 1 என்பது f ஆகும் எனவே செயல்பாடு இயற்கையாகவே தொடர்ச்சியாகிறது இந்த கேசில் இனி வேறுபடக்கூடியதா என்று பார்ப்போம் அதாவது முதலில் ரைட் டெரிவேட்டிவ் எனவே f10 என்றால் வரம்பு Δx→0 மற்றும் Δx பாசிட்டிவ் அப்போ f1Δx f டிவைடட் பை Δx என்பது சரியாகாது எனவே இந்த கேசில் Δx→0 Δx பாசிட்டிவ் எனவே 1Δx என்பதை திரும்பவும் 3x 2 லிருந்து கணக்கிடலாம் ஆக 13Δx கிடைக்கிறது அதை Δx ஆல் வகுத்து இங்கு கழித்தால் f என்பது 1 ஆகும் இது ரத்து ஆகி இந்த மதிப்பு இங்கு 3 எனவே f ன் ரைட் டெரிவேட்டிவ் என்பது இடது டெரிவேட்டிவ் ஆகும் எனவே f என்பது குறியீடு லிமிட் Δx→0 Δx எனில் f 1 x f1 x ஆனால் இப்போ இந்த f1Δx ம் Δx நெகட்டிவ் என்பது x2 லிருந்து எடுக்கப்படுகிறது அதாவது Δx→0 1Δx2 1x இதை விரித்தால் 1Δx22Δx வரும் So 1 ம் 1 ம் அடிபடும் இந்த 2Δx ஐ Δx ஆல் வகுத்தால் 2 கிடைக்கும் மற்றவை வரம்பால் 0 ஆகும் எனவே இங்கு 2 ஆனால் இடது டெரிவேட்டிவ் 3 எனவே செயல்பாடு வேறுபடக்கூடியது இல்லை நாம் இதை குறிக்கலாம் இங்கு புள்ளி 1ல் செயல்பாடு வேறுபடக்கூடியது ஆகாததை நீங்கள் காணலாம் எனவே வலது பக்க வழித்தோன்றல் இடது பக்க வழித்தோன்றலின் நெகட்டிவ் குறியீட்டில் கிடைக்கும் அதாவது இடது பக்க வழித்தோன்றல் 2 மற்றும் வலது பக்க வழித்தோன்றல் 3 அதனால் இங்கு ஒரு புள்ளியில் வேறுபடுத்தி உணர முடியாமல் கிடைக்கிறது ஆனால் இங்கு சுவாரஸ்யமானது என்னவென்றால் எல்லா புனைவுகோள் ம் திருப்தியாக இல்லை ஏனெனில் செயல்பாடு இந்தப் புள்ளியில் வேறுபடுத்தி உணர முடியாது ஆனால் மீண்டும் இந்த x2 ன் டெரிவேட்டிவ் 2x மற்றும் x 0 லிருந்து டெரிவேட்டிவ் 0 ஆகும் எனவே டெரிவேட்டிவ் இல்லை அல்லது தொடுகோடு x அச்சுக்கு இணையாகிறது ஆனால் இந்த case ல் செயல்பாடு வேறுபடக்கூடியது இல்லை இதனால் நாம் துல்லியமாக சொல்வது புனைவுகோள்களை திருப்தி செய்யாத பட்சத்தில் ஒரு செயல்பாடு முடிவை எடுக்கலாம் அல்லது எடுக்காமலும் போகலாம் இந்த கேசில் முடிவை எட்டுகிறது ஆனால் ரோலின் தேற்றம் ஆல் அல்ல மற்றொரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் fxx 0x1 2 x 1x2 மீண்டும் அதேபோல் ஒரு சூழல் இந்த செயல்பாட்டில் பார்க்கலாம் தெளிவாக புள்ளி 1 ல் செயல்பாடு வேறுபடக்கூடியது இல்லை மேலும் இந்த case ல் 0 க்கும் 1 க்கும் இடையே டெரிவேட்டிவ் 0 ஆகிற எந்த ஒரு புள்ளியும் இல்லை எனவே இங்கு இந்த இடைவெளிக்குள் எந்தப் புள்ளியிலும் f' ≠ 0 இப்படி நாம் 2 எடுத்துக்காட்டுகள் செயல்பாடு வேறுபடக்கூடியது ஆகாமல் பார்க்கிறோம் ஆனால் 1ல் f' 0 அதனால் அங்கு ஒரு புள்ளியில் டெரிவேட்டிவ் 0 ஆகும்படி இருந்தது இந்த கேசில் கொடுத்த இடைவெளியில் எந்த புள்ளியிலும் டெரிவேட்டிவ் 0 ஆகவில்லை இதன் மூலம் ரோலின் தேற்றத்தின் 3 புனைவுகோள்கள் போதுமானது ஆனால் கட்டாயத் தேவை அல்ல என நிரூபணமாகிறது எனவே அந்த நிபந்தனைகள் மூலம் ஒரு செயல்பாடு திறந்த இடைவெளி ab ல் ஒரு புள்ளியில் டெரிவேட்டிவ் 0 ஆகும் என்பது உறுதி செய்யப்படுகிறது மற்றொரு குறிப்பு மூடிய இடைவெளியில் தொடர் செயல்பாடு என்ற நிபந்தனை முக்கியமாகிறது இல்லை என்றால் தேற்றத்தின் கூற்றுப்படி ஒரு புள்ளி c ல் f" 0 அமையும் என்பதை உறுதியளிக்க முடியாது எடுத்துக்காட்டாக fxx 0x1 0 x1 இந்த செயல்பாடு மேலும் 01ல் தொடர்ச்சியான மற்றும் வேறுபட்டதாக அமையும் மேலும் f f எனவே 2 நிபந்தனைகள் திருப்தி ஆகிறது ஆனால் புள்ளி 1 ல் தொடர் செயல்பாடு இல்லை நாம் செயல்பாடு 0 to 1 ல் xம் 1ல் 0ம் எடுக்கிறது எனவே இங்கு ஒரு துள்ளல் பார்க்க முடிகிறது எனவே x மதிப்பு 1 ஆகும் போது செயல்பாடு மதிப்பு 0 மற்றபடி x ஆகிறது அதனால் f 1ல் தொடர் செயல்பாடு இல்லை மேலும் டெரிவேட்டிவ் 0க்கும் 1க்கும் இடையே எல்லா இடத்திலும் 1 என்பது தெளிவு அதனால் இடைவெளி 0 to 1 க்கு இடையில் எந்தப் புள்ளியிலும் f'≠ 0 மற்றொரு ரோலின் தேற்றத்தின் பயன்பாட்டை பார்க்கலாம் fxx21 x∈01 3 x x∈12 மீண்டும் தொடர்ச்சி ஐ எடுத்துக் கொண்டால் தொடர் செயல்பாடு தான் ஏனென்றால் f வந்து 2 வலது வரம்பு f10 எடுத்தால் வரம்பு Δx→0 மற்றும் f1Δx என்பது வரம்பு Δx→0 மற்றும் Δx ve இந்த கேசில் 3 1Δx அதாவது 2 Δx எனவே Δx→0 ல் 2 மற்றும் மதிப்பு 1 அதனால் 0 to 2 ல் தொடர் செயல்பாடு வேறுபாடு என்னவாகிறது வேறுபாடு பார்த்தால் முந்தைய கேஸ் போலவே வலது வழித்தோன்றல் 10 அதாவது Δx→0 மற்றும் Δx ve ஏனென்றால் வலது வரம்பு பற்றிச் சொல்கிறேன் இந்த கேசில் திரும்பவும் f 1x f1x எனவே லிமிட் Δx→0 மற்றும் f1Δx எனவே f1Δx நாம் கணக்கிட்டோம் அது 2 Δx மற்றும் f என்பது 2 மேலும் Δx ஆல் வகுக்க எனவே இந்த லிமிட் 1 ஆகும் ஏனெனில் இது அடிப்பட்டு உங்களுக்கு 1 கிடைக்கும் அதனால் வலது வழித்தோன்றல் 1 மற்றும் இடது வழித்தோன்றல் f லிமிட் Δx→0 மீண்டும் Δx நெகட்டிவ் ஆகிறது ஆகவே இந்த கேசில் f1Δx இங்கு கணக்கிடலாம் 1Δx2 1 மைனஸ் f டிவைடட் பை Δx எனும்போது உங்களுக்கு 1 Δx2 2Δx கிடைக்கும் எனவே 1 Δx2 2Δx 1 2 So இது ரத்து ஆகி இங்கேயும் ஆகி இந்த பவர் கிடைக்கும் எனவே Δx→0 ல் 2 கிடைக்கிறது இந்த கேசில் இடது வழித்தோன்றல் 2 வலது வழித்தோன்றல் 1 அதனால் செயல்பாடு புள்ளி 1ல் வேறுபடக்கூடியது ஆகாது எனவே இங்கு ரோல்ஸ் தியரம் பயன்படாது இங்கு பார்த்தால் மீண்டும் 1ல் செயல்பாடு வேறுபடக்கூடியது ஆகாது என்பதை இப்பதான் பார்த்தோம் மேலும் பார்த்தால் இது இன்னொரு எடுத்துக்காட்டில் என்ன சொல்கிறது என்றால் ரோல்ஸ் தேற்றம் பயன்படுத்தி சமன்பாடு x13 7 x3 5 0 க்கு சரியாக ஒரு உண்மையான தீர்வு 01 ல் உள்ளது என காட்டுகிறது ஆக இது வேறு ஒரு முறையான தேற்றத்தின் பயன்பாடு இன்னும் நகர்ந்து பார்த்தால் இந்த செயல்பாடு f x13 7 x3 5 க்கு 01 ல் ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் இருந்தால் ஏதேனும் 2 தீர்வுகளை ∝ மற்றும் β என எடுத்துக் கொள்வோம் ஆகவே ∝ம் βம் தீர்வுகள் ஆனதால் f∝ 0 fβ 0 அதாவது ∝ம் βம் தீர்வுகள் ஆனதால் செயல்பாடு மதிப்பு 0 ஆகிறது இங்கு நம் வசதிக்காக βவை விட ∝ சிறியது என்று கொள்க ஆனால் இயற்கையாக அவை 0க்கும் 1க்கும் இடையே அமையும் நாம் 2க்கு மேல் தீர்வுகள் இருப்பதாக எடுத்துக் கொண்டதால் ∝ம் βம் 0க்கும் 1க்கும் இடையே அமையும் ஆகவே ∝ம் βம் 0க்கும் 1க்கும் இடையே அமையும் பாசிட்டிவ் எண்கள் அதனால்தான் ரோல்ஸ் தியரம் சொல்கிறது ரோல்ஸ் தியரத்தை இடைவெளி ∝க்கும் βக்கும் இடையே பயன்படுத்தினால் கண்டிப்பாக ஒரு புள்ளியில் f ' என்பது 0 ஆகும் என்று அப்படி ஒரு புள்ளி cல் f' என்பது 0 ஆகும் அதனால் செயல்பாடு ∝ மற்றும் β வில் ஒரே மதிப்பை அடைவதால் செயல்பாடு வேறுபடக்கூடியது இது ஒரு பல்லுறுப்புக்கோவை செயல்பாடு அதனால் குழப்பம் இல்லை எனவே இது இயற்கையாகவே தொடர்ச்சியாகிறது ∝ மற்றும் βவில் ஒரே மதிப்பை அடைகிறது ஆகவே இந்த இடைவெளியில் ரோல்ஸ் தியரத்தை பயன்படுத்தினால் இந்த இடைவெளி ∝βல் நமக்கு ஒரு cல் f ' என்பது 0 ஆகும் இதன் மூலம் f ' என்பது என்ன ஏதோ ஒரு cல் ∝β இடைவெளியில் f ' 13c1221c2 0 ஆகும் மேலும் குறித்துக்கொள்க ∝β இரண்டுமே பாசிட்டிவ் எண்கள் மற்றும் cம் பாசிட்டிவ் என்பதால் 13c1221c2 ≠ 0 ஏனெனில் இந்த பவர் 12 என்பது இரட்டை எண் மேலும் c2 ல் c பாசிட்டிவ் எனவே இது ஒரு பாசிட்டிவ் மதிப்பு அதனால் இது 0 ஆக முடியாது ஆனால் ரோல்ஸ் தியரம் சொல்கிறது இது 0 ஆகும் என்று அதாவது நம் கொள்கைப்படி f செயல்பாடு க்கு 2க்கு மேல் தீர்வுகள் இருப்பது தவறு என்று இது நம் கொள்கைக்கு முரண்பாடாகும் இப்போது கேள்வி என்னவென்றால் தீர்வு இருக்கா இல்லையா என்பது தான் ஏனென்றால் இப்பதான் இரண்டுக்கு மேல் தீர்வுகள் இருக்கிறது என நிரூபித்து இருக்கிறோம் எனவே இந்த செயல்பாட்டை உற்று நோக்கினால் 0ல் a 5 என்பது இங்கே எங்கேயோ இருக்கும் மேலும் இந்த 1ஐ அங்கு இட்டால் நமக்கு 3 கிடைக்கும் So 1ல் மதிப்பு 3 ஆகும் மேலும் 0ல் மதிப்பு 5 ஆகும் அப்படியாக தொடர் செயல்பாடு ஆகும் எனவே கண்டிப்பாக இந்த புள்ளியை அடைய நாம் மெய் அச்சில்எங்கெல்லாமோ கடந்து வந்தோம் எனவே இது கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும் என்பதை நிரூபிக்கிறது ஏனெனில் இங்கு குறியீடு மாறுகிறது எனவே f ல் 5 உம் f ல் 3 இப்போது பிஸ்குனோவ் டிஃபரன்ஷியல் மற்றும் இன்ட்டகிரல் கால்குலஸ் தொகுதி 1 மற்றும் க்ரெய்ஸ்ஸிக் மேம்பட்ட பொறியியல் கணிதம் இவையெல்லாம் தான் இந்த உரைக்கு பயன்படுத்தப்பட்ட புத்தகங்கள் எனவே மீண்டும் நிறைவாக நாம் ரோல்ஸ் தியரத்தில் ஒரு பங்க்ஷன் தொடர்ச்சியாகவும் வேறுபடக்கூடியவையாகவும் மற்றும் a b ல் ஒரே மதிப்பெண் பெற்றிருந்தால் திறந்த இடைவெளி abல் ஒரு cல் தொடுகோடு x அச்சுக்கு இணையாக இருக்கும் என்பதை கற்றுக் கொண்டோம் எனவே இதுதான் ரோல்ஸ் தியரம் என்பது சராசரி மதிப்பு தியரத்தின் தனிப்பட்ட கேஸ் என்பதை அடுத்த உரையில் கலந்து கொள்வோம் அடிப்படையில் சம மதிப்பை அடையும் கொள்கையை நீக்கி மேலும் பல பொதுவான முடிவுகள் கிடைக்கப் பெறுவதை காண்போம் அவைதான் 'சராசரி மதிப்பு தேற்றம்' அடுத்த உரையின் தலைப்பு